இது மின்காந்தக் கோட்பாடு குறித்த ஒரு பாடமாகும் மேலும் எந்த பாடமும் கூலும்பின் விதியுடன் ஆரம்பிக்கிறது எனவே இந்த விரிவுரையில் நாம் இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசையை கூலும் விதியிலிருந்து தொடங்கப் போகிறோம் பின்னர் இதை எவ்வாறு சோதனை மூலம் சரியானது என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்பதைப் பார்க்கப்போகிறோம் மூன்றாவதாக இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்க போகிறோம் இறுதியாக இந்த விரிவுரையில் நாம் ஒரு புள்ளி மின்னூட்டம் மற்றும் மின்னூட்ட பங்கீட்டுற்கு இடையிலான விசையைப் பற்றி பேசப் போகிறோம் இந்த விரிவுரைக்கான திட்டம் இது இந்த விரிவுரையில் உள்ளடக்கியவற்றின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்க உள்ளேன் அதாவது இந்த கருத்துக்களைப் பயன்படுத்தும் மூன்று அல்லது நான்கு கேள்விகளுக்கு நீங்கள் விடை காண போகிறீர்கள் எனவே கூலும் விதி சொல்வது என்னவென்றால் இரண்டு மின்னூட்ட புள்ளிகள் இருந்தால் அவற்றை இப்போது புள்ளி மின்னூட்டங்களாக எடுத்துக்கொள்வோம் எனவே பின் பயன்பாட்டுக்காக ஒரு மின்னூட்டம் q1 என்றும் மற்றொரு மின்னூட்டம் q2 என்றும் அவற்றுக்கு இடையிலான தூரம் r என்றும் குறிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் நான் ஒரு குறியீட்டையும் உருவாக்கப் போகிறேன் மின்னூட்டம் 1 க்கும் மின்னூட்டம் 2 க்கும் இடையிலான தூரத்தை குறிக்க r12 என்று எழுதுவோம் அவற்றுக்கிடையேயான விசையின் அளவு ஆம் அதன் மதிப்பு உங்கள் மெக்கானிக்ஸ் பாடத்திட்டத்திலிருந்து அந்த விசை ஒரு வெக்டர் அளவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவற்றுக்கிடையேயான விசையின் அளவுகள் சமமாக இருக்கும் இது q1 மற்றும் q2 க்கு நாம் எந்த அலகுகளைத் தேர்வு செய்யப் போகிறோம் என்பதைப் பொறுத்தது நாம் பயன்படுத்துவது SI அலகுகளாகும் எனவே நான் இதை SI அலகுகளைக் கொண்டு எழுதப் போகிறேன் இது 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் இங்கு எப்சிலன் 0 என்பது வெற்றிட விடுதிறன் என அழைக்கப்படுகிறது q1 q2 ஐ விட r12 வர்க்கம் அதாவது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையேயான தூரம் இரட்டிப்பாகிவிட்டால் இந்த வர்க்கம் இங்கே இருப்பதால் F14π0q1q2r122 இங்கே வர்க்கம் இருந்தால் விசை நான்கு காரணிகளால் குறைய போகிறது ஆனால் விசைகள் அளவை மட்டுமல்ல விசையின் திசையையும் கொண்டுள்ளது என்று கூறினேன் விசையின் திசை என்னவானது இப்போது உங்கள் முந்தைய வகுப்புகளில் q1 மற்றும் q2 ஆகியவை ஒரே அடையாளமாக இருந்தால் விசை விலக்கக்கூடியது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் மின்னூட்டங்களுக்கு இடையேயான விசை அவற்றுக்கிடையே நேர்கோட்டில் இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று விலகு தன்மையுடையதாகவும் மேலும் அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் மறுபுறம் அவை எதிர்எதிர் அடையாளத்தில் இருந்தால் எனவே நான் இங்கே எதிர் அடையாளம் போட விரும்புகிறேன் அவை எதிர் அடையாளங்களில் இருந்தால் விசை ஈர்ப்பு விசையாக இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் அந்த விசையானது ஒன்றுக்கொன்று ஈர்க்கும் திசையில் இருக்கப் போகிறது எனவே இது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த படத்தை மீண்டும் வரைவதன் மூலம் மேலும் தெளிவுபடுத்துகிறேன் நான் q1 மற்றும் q2 ஆகிய இரண்டு மின்னூட்டங்களை r12 தொலைவில் வரைகிறேன் ஒரே மின்னூட்டங்களாக இருப்பதால் அதற்காக மின்னூட்டங்களுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தப் போகிறேன் ஒரே மின்னூட்டங்கள் ஆக இருப்பதால் அவற்றிற்கு இடையேயான விசை விலக்கு விசையாக இருக்கும் மறுபுறம் மின்னூட்டங்கள் எதிர் அடையாளமாக இருந்தால் விசையானது ஈர்க்கக் கூடியதாக இருக்கும் இவை அனைத்தையும் நாம் வெக்டர் குறியீட்டில் எவ்வாறு எழுத முடியும் இதை எழுதுவதற்கான மிக எளிய வழியில் நான் இந்த விசையை எழுதப் போகிறேன் F114π0q1q2r122r12 இப்போது நான் முழுவதும் எழுதுகிறேன் விசை என்பது ஒரு வெக்டர் அளவு ஆகும் இதன் மதிப்பு 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q 2 ன் கீழ் r1 2 வர்க்கம் இப்போது நான் அதை வெக்டர் குறியீட்டில் எழுதுகிறேன் என்றால் நான் 1 இல் உள்ள விசையைக் குறிக்க வேண்டும் அல்லது 2 இல் உள்ள விசையைக் குறிக்க வேண்டும் 1 இல் உள்ள விசையை 1 ஆல் இங்கு கீழே குறித்து எழுதுவோம் இது அலகு வெக்டர் r12 திசையில் இருக்கப் போகிறது இந்த அடையாளம் இங்கே அலகு வெக்டரை குறிக்கிறது இப்போது r12 வெக்டர் இது 1 முதல் 2 வரை உள்ள r ஆகும் ஓர் அலகு வெக்டர் r12 திசையில் மதிப்பு ஒன்றாக இருக்கப் போகிறது நான் இப்படி எழுதினால் 1 இல் உள்ள விசை r12 க்கு எதிர் திசையில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் எனவே நான் இங்கு மைனஸ் அடையாளத்தை வரைய வேண்டும் அதில் நான் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 ன் கீழ் r12 வர்க்கம் r21 என எழுத முடியும் இங்கு r21 ஓர் அலகு வெக்டர் 2 முதல் 1 வரை இருக்கும் r21 ஓர் அலகு வெக்டராக இருக்க வேண்டும் இது எல்லா அடையாளங்களையும் திசையையும் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் குறிப்பதை காணலாம் F1 14π0q1q2r122r21 விசைகள் மின்னூட்டங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் இங்கே உள்ள q1 மற்றும் q2 ஆகியவை நேர்மறையாக இருக்கும் எனவே அடையாளம் சரியான திசையை காட்டுகிறது மறுபுறம் q1 மற்றும் q2 ஆகியவை எதிரெதிராக இருந்தால் அடையாளம் மாறுகிறது எனவே இதை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் q1 மற்றும் q2 ஆகிய இரண்டு மின்னூட்டங்களை எடுத்து எல்லாவற்றையும் வெக்டர் குறியீட்டில் எழுதுவோம் எனவே வெக்டர் 1 முதல் 2 வரை r12 ஆகவும் வெக்டர் 2 முதல் 1 வரை r21 ஆகவும் எழுதுகிறேன் நான் இந்த வழக்கத்தை இனி முழுவதும் பின்பற்றுகிறேன் பின்னர் 1 இல் உள்ள விசையை சரியான திசையோடு 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 ன் கீழ் r12 வர்க்கம் என எழுதலாம் r12 வர்க்கம் என்பது r12 வர்க்கம் மடங்கு r 1 முதல் 2 வரை உள்ள ஓர் அலகு வெக்டருக்கு சமம் F114π0q1q2r122r12 இதேபோல் 2 இல் உள்ள விசையை 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 ன் கீழ் r12 வர்க்கம் என எழுதலாம் இது r21 வர்க்கம் மடங்கு r 1 முதல் 2 ஓர் அலகு வெக்டருக்கு சமம் இது விலக்கு விசை ஈர்ப்பு விசை அனைத்தையும் தருகிறது ஏனென்றால் இப்போது நாம் திசையை கருத்தில் கொள்கிறோம் எனவே கூலும்பின் விதி விசையின் மதிப்பு மற்றும் திசையையும் தருகிறது F2 14π0q1q2r122r12 அதை நாம் எவ்வாறு சோதனை ரீதியாக சரி பார்ப்பது கூலூம்ப் புள்ளி மின்னூட்டங்கள் உடன் சோதனை செய்தாரா நீங்கள் சோதனை செய்யக்கூடிய புள்ளி மின்னூட்டங்கள் உள்ளதா என்றால் இல்லை என்பதே பதில் இதேபோன்ற ஒரு விதி இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அது புவிஈர்ப்பு விதி அது என்ன சொல்கிறது என்றால் இரண்டு நிறைகளுக்கிடையேயான விசை F நிறைகள் m1 மற்றும் m2 இது r1 2 வெக்டர் பின்னர் 1 இல் F என்பது மைனஸ் G m1 m2 ன் கீழ் r12 வர்க்கம் சமமாக இருக்கும் r 2 முதல் 1 வரை இருக்கும் ஓர் அலகு வெக்டர் இது எப்போதும் ஒன்றையொன்று விலக்கும் புவிஈர்ப்பு விசையில் நமக்கு நிறைக்கு ஒரு அடையாளம் இல்லை ஆனால் விதியின் நியதி ஒன்றே இந்த விதியை மிகப் பெரிய நிறைகளை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கிடையேயான ஈர்ப்பு விசையை கண்டறிய பயன்படுத்தலாம் F1 Gm1m2r122r21 எனவே விசை இந்த திசையில் உள்ளது இது எப்போதும் ஈர்ப்பு விசை ஆகவே இருக்கும் ஒருவர் இந்த நிறைகளை திடமான நிறைகளை எடுத்து அவற்றுக்கிடையேயான விசையை அளவிட முடியும் இந்த விசையை இரு நிறைகளும் தங்கள் மையங்களில் குவிந்திருப்பதைப் பின்னர் பார்ப்போம் எனவே இரண்டு முழுமையான கோள நிறைகளுக்கு இடையேயான விசையின் மதிப்பு G m1 m2 ன் கீழ் r12 வர்க்கம் சமமாக இருக்கும் இங்கு r12 என்பது அவற்றின் மையங்களுக்கிடையேயான தூரம் மற்றும் நிச்சயமாக திசைகள் ஈர்ப்பு திசையாக இருக்கும் F Gm1m2r122r12 கூலும்பின் விதியை சரிபார்க்க இதே போன்ற ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா அதை நாம் பார்ப்போம் எனவே நான் கூலும்பின் விதியை பார்க்க நான் மிகப் பெரிய நிறைகளை எடுத்துக்கொள்கிறேன் மின்னூட்டத்தை எளிதாக்க உலோகக் கோளங்களை எடுத்து அதில் மின்னூட்டம் ஏற்றுகிறேன் நான் இங்கே நேர்மறையான மின்னூட்டத்தை ஏற்றுகிறேன் என்று கொள்ளலாம் அவை கோளங்கள் மற்றும் தனியாக இருப்பதால் இந்த மின்னூட்டங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக பரப்பப்படும் இந்த இரண்டு கோளங்களும் தொலைவில் இருந்தால் அவற்றிலுள்ள மின்னூட்டம் நகரக் கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவற்றை நாம் அவ்வாறுதான் மின்னூட்டம் செய்திருக்கிறோம் அவற்றை மின்னூட்டம் செய்யும் போது மின்னூட்டம் அவற்றில் நகர்ந்துள்ளது இருப்பினும் இந்த மின்னூட்டங்கள் நகரும் தன்மை உடையதால் அவை நெருங்கி இருக்கும் போது இந்த நிலைமைக்குப் போவதில்லை இந்த மின்னூட்டங்கள் நகர்ந்து மேலும் மேலும் மின்னூட்டங்களை பெறுகின்றன ஏனென்றால் அவை மிக அருகில் இருக்கும்போது மேலும் விலகிச் செல்கின்றன எனவே இங்கு மின்னூட்டங்கள் விலக்கப்படுகின்றன ஆகவே அவற்றில் பல மின்னூட்ட கோளத்தின் பின்புறம் செல்லும் மேலும் முன்புறத்தில் குறைந்த மின்னூட்டமே இருக்கும் இறுதியாக நான் இந்த இரண்டு மின்னூட்டங்களை மின்னூட்ட கோளங்களை எடுத்துக் கொண்டால் மின்னூட்டங்கள் இங்கு அடர்த்தியாகவும் அங்கு குறைவாகவும் இருக்கும் பின்புறம் மிக அடர்த்தியாகவும் முன்புறம் குறைவாகவும் இருக்கும் இதன் விளைவாக இந்த மின்னூட்டத்தின் மையங்களுக்கிடையேயான தூரத்தால் பிரிக்கப்படுவதாக நான் உண்மையில் கருதமுடியாது இந்த பகிர்வு எந்த வகை என்று தெரியவில்லை இந்த பகிர்வு என்னவென்று எனக்குத் தெரியாவிட்டால் நான் எப்படி மின்னூட்டங்கள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது எனவே கூலும்பின் விதியை வெறுமனே இரண்டு மின்னூட்டப்பட்ட கோள்களை அருகில் கொண்டு வந்து அவற்றுக்கிடையே உள்ள விசையை அளவிடுவதன் மூலம் சரிபார்க்க முடியாது இதிலிருந்து வெளிவருவது மிகவும் சுவாரசியமானது இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி என்னவென்று நீங்கள் காட்டக்கூடியது இதுதான் ஒரு விசை 1 ன் கீழ் r வர்க்கம் சார்புடையதாக இருந்தால் கூலும்பின் விதி ஒரு கோளத்தில் நான் ஒரு கோளத்தை எடுத்துக் கொண்டால் உலோகக் கோளம் என்று வைத்துக்கொள்வோம் அதன் மீது மின்னூட்டங்களை வைத்தால் அனைத்து மின்னூட்டங்களும் மேற்பரப்பில் வரும் இதன் காரணமாக மின்னூட்டப்பட்ட உலோகக் கோளத்திற்குள் மின்னூட்டம் இருப்பதில்லை ஆகவே நான் மீண்டும் கூறுகிறேன் ஒரு விசை 1 ன் கீழ் r வர்க்கம் சார்ந்து இருந்தால் அல்லது இங்கு குறிப்பாக இந்த மின்னூட்டங்களுக்கு இடையான மின் விசை 1 ன் கீழ் r வர்க்கம் சார்புடையதாக இருந்தால் உலோகக் கோளத்தில் நாம் செலுத்தும் அனைத்து மின்னூட்டங்களும் மேற்பரப்பிற்கு வரும் எனவே இதைச் சரிபார்க்க செய்யப்படும் சோதனை துல்லியமாக இருக்க நீங்கள் ஒரு கோளத்தை எடுத்து மின்னூட்டம் செய்து பின்னர் ஒரு கோளத்தை வெளியே எடுத்து கம்பி மூலம் இணைக்கவும் இதன் மீதான மின்னூட்டம் 0 இருந்தால் விசை புலம் 1 ன் கீழ் r வர்க்கம் அது இவ்வாறுதான் செய்யப்படுகிறது இது கேவென்டிஷ் பரிசோதனை என்று அழைக்கப்படுகிறது இது 1 ன் கீழ் r வர்க்கம் என்பதை உறுதிப்படுத்துகிறது 1 ன் கீழ் r வர்க்கம் என்பதை 1 ன் கீழ் r வர்க்கம் பிளஸ் மைனஸ் 10 அடுக்கு மைனஸ் 17 ஆக குறிக்கலாம் எனவே இந்த கூலம்பின் விதி உண்மையில் 1 ன் கீழ் r வர்க்கம் எனவே நாம் இங்கு நிலைநிறுத்தியதை பார்ப்போம் முதலாவதாக இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள விசை 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q1 q2 r வர்க்கம் என்றும் இங்கு r என்பது அவற்றுக்கிடையேயான தூரம் இரண்டாவதாக சோதனை ரீதியாக இங்கே சரிபார்க்கப்பட்டது மூன்றாவது 1 ன் கீழ் r வர்க்கம் காரணமாக ஒரு உலோகக் கோளத்தில் கூடுதல் மின்னூட்டங்கள் அனைத்தும் மேற்பரப்பிற்கு வரும்